நல்ல பிற்பகல் நண்பர்களே இதுவரை விங் அவற்றின் ஏரோஃபைல் விங் பிளான்ஃபார்ம் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் ஆகியவற்றைக் காண ஒரு முயற்சியை நாங்கள் செய்துள்ளோம் விங் டிப்ஸ் வழக்கமான வடிவங்கள் மற்றும் வடிவமைப்பாளரின் பார்வையில் அவற்றின் தகுதிகள் மற்றும் குறைபாடுகள் என்ன என்பதையும் நாங்கள் பேசினோம் நாங்கள் கேனார்ட் பற்றி பேசினோம் இணைப்பு முதன்மையாக இருக்கும் அஸ்பெக்ட் ரேஷியோ கேனார்டைப் பற்றி நீங்கள் பேசும்போது நாங்கள் கேனார்ட்டைத் தூக்குவது பற்றி பேசுகிறோம் லிபிட்டிங் சர்பெஸ் வேலை செய்வதற்கு முக்கியமாக இருக்கக் கூடாத கேனார்ட் உள்ளன அவை ஒரு கண்ட்ரோல் சர்பெஸ் போன்றவை அவற்றின் அஸ்பெக்ட் ரேஷியோ அவ்வளவு அதிகமாக இருக்காது இந்த கட்டத்தில் நாம் அவற்றைப் பார்த்தோம் ஸ்திரத்தன்மை மற்றும் கட்டுப்பாட்டு வடிவமைப்பிற்காக வரும்போது இந்த உருப்படிகள் ஒவ்வொன்றையும் துல்லியமாக எடுத்து ஒரு குறிப்பிட்ட உள்ளமைவுக்கு யார் தகுதி பெறுகிறார்கள் என்பதைப் பார்ப்போம் அதற்கு தொடர்ச்சியாக நாங்கள் மிகவும் பிரபலமான டேய்ல் உள்ளமைவுகளையும் விரைவாகச் செல்வோம் தொடங்குவதற்கு நான் பல்வேறு வகையான பொறியியலாளரின் வால்களைப் பற்றி பேசமாட்டேன் ஆனால் நான் முதன்மையாக கான்வென்டியோனல் டேய்ல் மற்றும் T tail பற்றிப் பேசுவேன் மேலும் அதன் சிறப்புகள் மற்றும் குறைபாடுகள் என்ன அது ஏன் அப்படி உருவாகியுள்ளது என்பதை முன்னிலைப்படுத்த முயற்சிப்பேன் வேறு ஏதேனும் உள்ளமைவுகள் தேவைப்படும்போது நாங்கள் பேசுவோம் அல்லது விவாதிப்போம் நான் டேய்ல் பற்றி பேச விரும்பும்போது வழக்கமான டேய்ல் இங்கே டேய்ல் என்று சொல்லும்போது ஏர்கிராப்ட் அல்லது ஒரு கான்வென்டியோனல் ஏர்கிராப்ட் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் இருக்கும் போது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் மற்றும் ஹாரிஸ்ன்ட்டல் ஸ்டாபிளிஸ்ர் மற்றும் வெர்டிகல் டேய்ல் இருக்கும் போது நீங்கள் புரிந்துகொள்ளும் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் என்று பொருள் நீங்கள் ஒரு கான்வென்டியோனல் டேய்ல் பார்த்தால் ஏர்பிளேன் இப்படி இருக்கும் ஒரு வெர்டிகல் டேய்ல் உள்ளது ஒரு ரட்ட்ர் உள்ளது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் உள்ளது ஒரு எலெவடோர் உள்ளது மற்றும் இங்கே ஒரு விங் மற்றும் ஒருவேளை என்ஜின் உள்ளது மற்றும் நான் முன் பார்த்தால் பார்வை இது இப்படி இருக்கும் இது பொதுவாக ஒரு கான்வென்டியோனல் டேய்ல் நீங்கள் இளைஞர்களிடையே காணலாம் அல்லது வடிவமைப்பு பரிணாம வளர்ச்சியில் நீங்கள் காணலாம் ஸ்டைலான டேய்ல் என்பது T tail ஆகும் இது பொதுவாக இது என் எம்பெனேஜ் என்றால் வெர்டிகல் டேய்ல் உள்ளது இந்த ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் இங்கே வைக்கப்படும் எனவே நான் பார்த்தால் அது முன்பக்கத்திலிருந்து கொடுக்கிறது இங்கிருந்து நான் பார்த்தால் இது வெர்டிகல் டேய்ல் என்றும் இது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் என்றும் பார்ப்பேன் இதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் முதலில் எங்கள் சுயத்தை ஒரு கேள்வியைக் கேட்போம் உங்களுக்கு ஏன் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் தேவை உங்களுக்கு ஏன் தேவை என்று தெரிந்தவுடன் அடுத்த கேள்வி நமக்கு எவ்வளவு தேவை யார் முடிவு செய்கிறார்கள் நான் முதலில் உரையாற்றும் முதல் கேள்வி உங்களுக்கு ஏன் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் தேவை உங்கள் நிலைத்தன்மை மற்றும் கட்டுப்பாட்டு விரிவுரையை நீங்கள் திருத்தினால் நீங்கள் உடனடியாக பதிலளிக்க முடியும் இது எனது பியூசேலாஜ் என்றால் இது விங் என்றால் இது எங்காவது C G என்று சொல்லலாம் அல்லது இது ஏரோடைனமிக் சென்டர் என்று சொல்லலாம் எங்காவது அது C G மற்றும் இது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் இது வெர்டிகல் டேய்ல் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் முதன்மையாக லோங்கிடுதினால் பிளேன் நிலையான நிலைத்தன்மைக்கு தேவைப்படும் மேலும் ஒரு கான்வென்டியோனல் ஏர்பிளேன் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் மிகவும் முக்கியமானது என்பதை நாங்கள் அறிவோம் ஏனெனில் அது உயரத்தை உயர்த்த வேண்டும் உண்மையில் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் அல்லது முழு ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் ஒரு எலெவடோர் ஆக இருக்கலாம் இது ஏர்கிராப்ட் மேலும் கீழும் தள்ளுவதற்கு தேவைப்படுகிறது நான் இந்த எலெவடோர் மேலே வைத்தால் ஏர்கிராப்ட் மைய ஈர்ப்பு மற்றும் இந்த திசையை நாங்கள் பிட்ச் அப் என்று அழைக்கிறோம் எனவே ஒன்று ஸ்டாடிக் ஸ்டாபிளிட்டி மற்றும் ஸ்டாடிக் ஸ்டாபிளிட்டி பற்றி நான் பேசும்போது Cm வெர்சஸ் 𝛼 என்ற பிட்ச் இயக்கம் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்தால் சிறிய அங்கிள் ஆப் அட்டாக் மாறுபாடு அப்படித்தான் இருக்கும் இந்த இடத்தில் Cm0 என்பது நீங்கள் பறக்க விரும்பும் டிரிம் புள்ளியாகும் 𝛼 அதாவது ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நகரும் வேகம் உங்கள் ஆல்பாவை நீங்கள் முடிவு செய்துள்ளீர்கள் இதனால் எடையை சமப்படுத்த போதுமான லிப்ட் உருவாக்கப்படுகிறது ஏன் ஸ்டாடிக் ஸ்டாபிளிட்டி சொல்கிறீர்கள் ஏனென்றால் சில காரணங்களால் ஆல்பா மாறினால் அது தானாகவே எதிர்மறை தருணத்தை உருவாக்குகிறது இது ஆல்பாவை ஒழுங்கமைக்க ஏர்பிளேன் எடுக்க முயற்சிக்கிறது இந்த எதிர்மறை இயக்கத்தை யார் உருவாக்குகிறார்கள் முதன்மை பொறுப்பு ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் என்பதிலிருந்து தாக்குதல் மாற்றங்களின் கூடுதல் அங்கிள் ஆப் அட்டாக் எதுவாக இருந்தாலும் லிப்ட் போர்ஸ் இங்கே உருவாக்கப்படுகிறது மேலும் இது இங்கே ஆணையிடப்பட்ட நோஸ் டவுண் மொமெண்ட் கொடுக்கும் எனவே ஸ்டாடிக் ஸ்டாபிளிட்டி பார்வையில் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் மிகவும் முக்கியமானது மேலும் இது வீட்டை உயர்த்த வேண்டும் இது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் அதன் ஒரு பகுதி கீழே செல்லலாம் மேலே செல்லலாம் மற்றும் அது ஒரு லிஃப்ட் செயல்படுகிறது மற்றும் எலெவடோர் செயல்திறன் சார்ந்துள்ளது எலெவடோர் பகுதி அல்லது டேய்ல் பகுதி செயின்ட் மற்றும் எலெவடோர் பகுதிக்கு இடையிலான விகிதம் நிச்சயமாக பொதுவாக பறக்கும் விங் போன்ற டேய்ல் இல்லாத விமானங்கள் உள்ளன ஒரு பறக்கும் விங் க்கு நீங்கள் பறக்க விரும்பினால் அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஏரோஃபாயில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே இந்த ஜென்டில்மேன் நேர்மறையானது மற்றும் பறக்கும் விங்ன் ஏரோடைனமிக் சென்டர் C எனவே நான் பறக்கும் விங் நோக்கி திசைதிருப்பவில்லை ஆனால் நான் கான்வென்டியோனல் ஏர்கிராப்ட் பற்றி பேசுகிறேன் எனவே கான்வென்டியோனல் ஏர்கிராப்ட் திரும்பி வருவது நான் இந்த டிரிமில் பறக்க விரும்பினால் நான் வடிவமைத்த அளவிற்கு சாய்வு எதிர்மறையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆனால் 0 க்கு சமமான ஆல்பாவில் உள்ள இந்த Cm 0 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் Cm0 0 நேர்மையாக இருக்க கொடுக்கப்பட்ட சாய்வுக்கு இந்த 𝛼 இடத்தில் ஒரு டிரிம் இருக்க ஒரு திட்டவட்டமான மதிப்பு இருக்க வேண்டும் எனவே Cm0 நேர்மறையானது மற்றும் Cm0 நேர்மறையானது என்பதை உறுதிப்படுத்த நாங்கள் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் மீது பெரிதும் சார்ந்து இருக்கிறோம் இது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் என்றால் உங்களுக்குத் தெரியும் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் ஒரு அமைப்புக் கோணத்தை கொடுக்க முயற்சிக்கிறோம் 𝑖 இது எதிர்மறையான 2 முதல் 4 டிகிரி வரிசை வழக்கமான எண்கள் ஆல்பா 0 க்கு சமமாக இருந்தாலும் அது இங்கே ஒரு சக்தியை உருவாக்குகிறது மற்றும் C G இங்கே உள்ளது என்று வைத்துக் கொள்வதை உறுதி செய்வதற்காக இது செய்யப்படுகிறது Cm0Cm0 0 ஆனால் உங்களுக்கு தேவையான Cm0 ஐப் பொறுத்து நீங்கள் அமைவு கோணத்தை அமைக்கலாம் நீங்கள் இங்கே Cm0 ஐப் பற்றி பேசும்போது Cm0 முதன்மையாக Cm நாட் டேய்ல் இருந்து வரலாம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் Cm0 விங் மற்றும் மிகச் சிறிய Cm0 பியூசேலாஜ் எனவே செய்தி அதிகபட்சம் Cm0 டேய்ல் அமைக்கும் கோணத்திலிருந்து வருகிறது நீங்கள் விங் யிலிருந்து Cm0 நேர்மறையும் பெறலாம் என்னிடம் கேம்பர்டு ஏரோஃபாயில் விங் இருந்தால் இது ஏர்பிளேன் C G என்றால் நான் என்ன செய்வேன் C யை விட விங்யின் a c முன்னால் இருப்பதை நான் உறுதி செய்கிறேன் இது ஒரு கேம்பர்டு ஏரோஃபாயில் என்பதால் சில எதிர்மறை இயக்கம் Cmac விங் இருக்கும் எனவே Cm0 விங் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆல்பாவில் 0 க்கு சமமாக பார்க்கிறோம் ஏனெனில் கேம்பர்டு ஏரோஃபாயில் எனவே CL0 இருக்கும் இது இங்கே செயல்படும் மற்றும் CL0 ஆக இருக்கும் C G மற்றும் இறக்கையின் ஏ க்கு இடையிலான இந்த தூரம் அதாவது x பட்டி மீன் ஏரோடையனாமிக் கார்ட் கொண்டு பரிமாணப்படுத்தப்படாதது எனவே இது எனக்கு கூடுதல் Cm0 ஐக் கொடுக்கும் எனவே Cm0 ஆசை மற்றும் டேய்ல் அமைக்கும் கோணம் மிகப் பெரியதாக மாற நீங்கள் டேய்ல் அமைக்கும் கோணத்தைப் பயன்படுத்தினால் மட்டுமே செய்தி நீங்கள் கேம்பர்டு ஏரோஃபாயில் பயன்படுத்தும் போதெல்லாம் எப்போதும் அறிவுறுத்தப்படுகிறது a c ஏர்பிளேன் C Gக்கு சற்று முன்னால் எனவே வால் அமைவு மற்றும் இறக்கையின் இருப்பிடத்தின் a c ஆகியவற்றின் மூலம் Cmac விங்கின் எதிர்மறை விளைவை நீங்கள் திறம்பட கையாள முடியும் இது ஸ்திரத்தன்மை கட்டுப்பாட்டில் எங்களுக்குத் தெரியும் ஆனால் விவாதத்தை முடிக்க இதை நான் குறிப்பிடுவேன் என்று நினைத்தேன் ஆனால் இன்று நாம் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் மீது கவனம் செலுத்துவதால் வால் அமைக்கும் கோணம் தேவை என்பதில் நாங்கள் அதிக கவனம் செலுத்துகிறோம் இது சிலவற்றைப் பெறுவதை உறுதிப்படுத்த எதிர்மறையானது நேர்மறை ஒரு Cm0 வகை எனவே பெரும்பாலான ஏர்பிளேன் டேய்ல் அமைக்கும் கோணம் எதிர்மறையாக இருப்பதைக் காண்போம் உண்மையில் நீங்கள் செயல்படப் போகும் பிளையிட் ரெஜிம் என்ன என்பதைப் பொறுத்து டேய்ல் அமைக்கும் கோணத்தை நீங்கள் சரிசெய்யலாம் இதேபோல் நீங்கள் வெர்டிகல் டேய்ல் கிடைத்துள்ளீர்கள் கேள்வி எப்போதும் வெர்டிகல் டேய்ல் எப்படி இருக்க வேண்டும் என்று வருகிறது இதே போன்ற கேள்வி இங்கே வரும் டேய்ல் அளவு ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் வொலும் ரேஷியோ மற்றும் 0 5 முதல் 0 8 வரை ஒரு தொடக்க எண்ணாக வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் ஒரு நல்ல தொடக்கத்தை உருவாக்குகிறீர்கள் என்பதற்கு எவ்வளவு டேய்ல் அளவு மற்றும் அதற்கு நாங்கள் பதிலளிக்க முயற்சிக்கிறோம் என்பது உங்களுக்குத் தெரியும் இந்த விஷயங்கள் அனைத்திற்கும் விரிவான வடிவமைப்பில் வருவோம் ஆனால் நான் அதைக் குறிப்பிடுவேன் என்று நினைத்தேன் ஒரு வெர்டிகல் டேய்ல் நீங்கள் ஒருவித விகிதத்தைக் கொண்டிருப்பீர்கள் VH டேய்ல் வொலும் அளவைப் பார்க்கும்போது வித்தியாசத்தை மட்டுமே நாங்கள் விவாதிப்போம் VHStltSwc எனவே இந்த வழக்கமான மதிப்பு வெர்டிகல் டேய்ல் வொலும் எண்ணைக் காண முயற்சிக்கும்போது 0 5 என்று சொல்லலாம் VVSvlvSwc lvஎன்பது C யிலிருந்து வெர்டிகல் டேய்ல் ஏரோடையனாமிக் சென்டர் இருப்பிடமாகும் எனவே அவை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை Sw எப்படியும் ஒரே மாதிரியானது வித்தியாசம் முக்கிய வேறுபாடு 𝑐̅ மற்றும் b b என்பது ஒரு பெரிய ரெக்டாங்குலர் விங் க்கு c மடங்கு அஸ்பெக்ட் ரேஷியோ எனவே இயற்கையாகவே நீங்கள் வெர்டிகல் டேய்ல் வொலும் ரேஷியோ காண்பீர்கள் எண்ணிக்கையைப் பொருத்தவரை டேய்ல் வொலும் ரேஷியோ ஒப்பிடும்போது மிகவும் குறைவாக இருக்கும் இது முதன்மையாக VV பரிமாணமற்றது b ஆல் செய்யப்படவில்லை எனவே எண் 0 2 ஆக இருந்தால் 0 3 நாம் பேசுகிறோமா வெர்டிகல் பின் க்கு நாங்கள் அதிக எடையைக் கொடுக்கவில்லை அதை நாம் எவ்வாறு பரிமாணப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பது முக்கியம் எனவே இது ஒரு வடிவமைப்பாளருக்கு முக்கியமானது இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த வெர்டிகல் பின் நான் அதிகரித்தால் என்ன சிக்கல்கள் ஆமாம் டிரெக்ஷனல் ஸ்டாபிளிட்டி வெர்டிகல் பின்ஸ் தேவை என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் இது லெட்டரல் ஸ்டாபிளிட்டி முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே நீங்கள் வெர்டிகல் டேய்ல் அதிகரிக்கும் பட்சத்தில் ஒரு ஏர்பிளேன் அதிக உணர்திறன் கொண்டதாக மாற்ற விரும்பவில்லை பின்னர் அது அதிக டிரெக்ஷனல் ஸ்டாபிள் ஆக மாறினால் அது காற்றுக்கு மிகவும் உணர்திறன் மிக்கதாக மாறும் எந்த காற்றும் உடனடியாக இதை சரிசெய்கிறது ஏனெனில் இது உங்களுக்கு பிடிக்காது ஆனால் அதே நேரத்தில் நாம் பொதுவாக தவறவிட்டதை ஒரு புள்ளி தயவுசெய்து நான் செங்குத்து அளவை அதிகரிக்கிறேனா என்று புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாங்கள் பயப்படுகிறோம் பின்னர் உண்மையில் நான் வெர்டிகல் டேய்ல் அல்லது வெர்டிகல் பின் காரணமாக ட்ராக் ஊக்குவிக்கிறேன் நான் அதை மேலும் மேலும் ஆக ஊக்குவிக்கிறேன் C G இங்கே எங்காவது இருக்கும் இது ஒரு நோஸ் அப் மொமெண்ட் எனவே நீங்கள் வெர்டிகல் பின் வைத்திருந்தால் தேவையில்லாமல் நீங்கள் முடுக்கிவிட முயற்சிக்கும்போது பெரிய அளவை வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு பிட்ச் அப் போக்கு இருக்கும் எனவே நீங்கள் மிகச்சிறந்த வடிவமைப்பு சிறந்த மதிப்பீட்டைச் செய்யப் போகும்போது அதுவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இந்த கட்டத்தில் இந்த விஷயம் உங்கள் மனதில் தெளிவாக இருக்க வேண்டும் மற்றொரு பகுதி நீங்கள் வெர்டிகல் டேய்ல் பற்றி பேசும்போது பார்க்க வேண்டும் வெர்டிகல் டேய்ல் ஒரு இறுதி தட்டு விளைவைக் கொண்டிருக்கிறது அது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் போன்றது அல்ல அல்லது ஸ்பான் முனைகள் இரண்டும் வளிமண்டலத்திற்கு திறந்திருக்கும் எனவே பொதுவாக நீங்கள் புத்தகங்களையும் எல்லாவற்றையும் படித்தால் வெர்டிகல் பின் அல்லது வெர்டிகல் டேய்ல் இடைவெளியின் ஆரம்ப எண்ணாக நான் எவ்வளவு எடுக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியாது தோராயமாக நீங்கள் 1 3 மடங்கு எடுத்துக் கொண்டால் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் ஒன்று எடுத்துக்காட்டாக உங்களிடம் இது போன்ற ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பகுதியை 1 3 அல்லது 1 5 ஆல் பெருக்கிக் கொள்ளுங்கள் இது வெர்டிகல் பின்க்கான ஆரம்ப மதிப்பீடாக இருக்கலாம் இதைத் துல்லியமாகப் பேசுவோம் ஆனால் இது கருத்தியல் ஓவியத்தின் அடிப்படையில் சிந்திக்கத் தொடங்குவது எப்படி என்பது பற்றிய ஒரு யோசனையைத் தருவதாகும் நான் வெர்டிகல் டேய்ல் பற்றி பேசும்போது இது வெர்டிகல் டேய்ல் மற்றும் இது ரட்ட்ர் ரட்ட்ர் முதன்மையான பங்கு யா கண்ட்ரோல் ரோல் கண்ட்ரோல் மற்றும் ஏர்கிராப்ட் ஸ்டாலுக்குள் செல்லும்போது மிகவும் முக்கியமானது மற்றும் உங்கள் அய்லிரோன் பயனுள்ள ரட்ட்ர் ஆக இருக்காது பின்னர் சுழற்சியை சரிசெய்ய ஒரு முக்கியமான ரோலை வைக்கவும் மேலும் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு ட்வின் என்ஜின் ஏர்பிளேன் நீங்கள் உணருகிறீர்கள் ட்வின் என்ஜின் ஏர்பிளேன் இருந்தால் ஒரு என்ஜின் இங்கே இருந்தால் மற்றொரு இயந்திரம் இங்கே உள்ளது ஒரு இயந்திரம் தோல்வியுற்றால் அது உடனடியாக யாயிங் இயக்கத்தைக் கொடுக்கும் எனவே என் ரட்ட்ர் இயந்திர சக்தியின் சமச்சீரற்ற தன்மையால் வரும் அந்த தருணத்தை சமப்படுத்த போதுமான சக்திவாய்ந்ததாக இருக்க வேண்டும் ஏர்கிராப்ட் ட்வின் என்ஜின் ஏர்கிராப்ட்ல் பெரும்பாலானவை முதன்மையாக வடிவமைக்கப்பட்டுள்ளன ரட்ட்ர் போதுமானதா இல்லையா என்பதை அடிப்படையாகக் கொண்டது இந்த சமச்சீரற்ற சக்தியை நீங்கள் இயந்திர செயலிழப்புடன் இணைக்கிறீர்கள் மேலும் அது சுழற்சியைக் கையாள போதுமான சக்திவாய்ந்ததா என்பதையும் அடிப்படையாகக் கொண்டது மாடர்ன் ஏர்பிளேன் நாம் காண்போம் செயல்திறனை அதிகரிக்க இரட்டை கீல் ரடர்கள் உள்ளன நான் மேல் பார்வையைத் தேர்ந்தெடுத்தால் இரண்டு இடங்களைக் காணலாம் 30 சதவிகிதம் அல்லது 50 சதவிகிதம் 55 சதவிகிதம் ரட்ட்ர் இயக்கக்கூடிய இடங்கள் எனவே இது ரட்ட்ர் கண்ட்ரோல் பவர் அதிகரிக்க உதவுகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது மக்கள் ரட்ட்ர் கண்ட்ரோல் பவர் அதிகரிப்பதற்கான மற்றொரு வழி நகரக்கூடிய அனைத்து டேய்ல் வழியாகவும் முழு வெர்டிகல் டேய்ல் நகர்வதைப் போலவே முழு ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் எலெவடோர் சக்தியை அதிகரிக்க நகர்கிறது எனவே நீங்கள் வித்தியாசமான வித்தியாசமான பரிணாம வளர்ச்சியைக் கண்டால் இரட்டை கீல் ரட்ட்ர் மீது நீங்கள் நிறைய வேலைகள் செய்திருப்பதைக் காண்பீர்கள் எல்லா விரிவுரைகளுக்கும் நான் செய்துகொண்டிருப்பதைப் போல நான் கடுமையாக பரிந்துரைக்கிறேன் தயவுசெய்து கூகிளைப் பாருங்கள் அவர்கள் இதை வடிவமைத்த ஏர்பிளேன் என்ன படிக்க கட்டுரை ஆராய்ச்சி கட்டுரைகளைப் படியுங்கள் எவ்வளவு சதவீதம் அது நல்லதா கெட்டதா அல்லது அசிங்கமானதா என்பதை அவர்கள் எவ்வாறு கணக்கிடுவார்கள் எனவே இது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் மற்றும் வெர்டிகல் டேய்ல் ஆகியவற்றில் கான்வென்டியோனல் ஏர்கிராப்ட் மனதில் வைத்திருந்தது ஆனால் நான் தொடங்குவதாக உறுதியளித்தபடி T tail பற்றி T tail பற்றி சில அம்சங்களைப் பற்றி பேசுவோம் பொதுவாக ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் முதலியன அவை கேம்பேர்ட் அவை சமச்சீர் இப்போது நீங்கள் ஏன் T tail வேண்டும் என்று பார்க்கலாம் இதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் அந்த கோணத்தில் அந்த சிறிய கோணத்தில் விழித்திருக்கும் இறக்கை விழித்திருக்கும் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் மேல் பக்கத்தில் இருந்தால் அது எழுந்திருக்க வாய்ப்புள்ளது இறக்கையின் மற்றும் அது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் செயல்திறனைக் குறைக்கும் ஏற்கெனவே நீங்கள் கண்டறிந்தீர்கள் இதை மையத்தில் வைத்தால் போதுமானது ஆனால் அங்கிள் ஆப் அட்டாக் இரட்டிப்பாக உறுதியாக இருக்க வேண்டும் இது புறப்படுவதற்கும் தரையிறங்குவதற்கும் ஒத்ததாக இருக்கிறது நீங்கள் இந்த விங்யை இங்கிருந்து நகர்த்தியிருக்கலாம் வால் இங்கிருந்து இங்கிருந்து அது ப்ராப் வாஷ் அல்லது விங் வெக் கீழ் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இது நல்லது எனவே நான் T tail மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் அதிக கோணத்தில் செல்லும்போது என்ன நடக்கும் வெக் இந்த திசையில் செல்லும் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் T tail செயல்திறன் குறிச்சொல்லின் உயர் கோணத்தில் குறையும் அதாவது முன்னதாக T tail மீது ஒரு லிப்ட் ஃபோர்ஸ் உருவாக்கியது இப்போது லிப்ட் குறைக்கிறது இதன் பொருள் இப்போது ஏர்பிளேன் சமநிலைப்படுத்த போதுமான லிப்ட் ஃபோர்ஸ் இருக்காது எனவே ஏர்பிளேன் பிட்ச் அப் செய்ய முயற்சிக்கும் எனவே நீங்கள் வடிவமைக்கும்போது ஒரு T tail தயவுசெய்து தாக்குதலின் உயர் அங்கிள் ஆப் அட்டாக் அது பிட்ச் அப் உருவாக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது T tail தொடர்பான கடுமையான சிக்கல்களில் ஒன்றாகும் மேலும் ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவர் செய்ய வேண்டும் முழுமையான டன்னல் சோதனை மற்றும் அதிக அங்கிள் ஆப் அட்டாக் பிட்ச் அப் சிக்கலை இருப்பிடம் எவ்வாறு எதிர்கொள்கிறது என்பதைப் பாருங்கள் மேலும் இப்போது நீங்கள் இந்த வெர்டிகல் டேய்ல் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் சுமையை எடுத்துக்கொள்வதால் அதைப் பாராட்டலாம் எனவே செங்குத்து வால் மேலும் பலப்படுத்தப்பட வேண்டும் எனவே எடை அபராதம் வருகிறது எனவே நீங்கள் எடை அபராதம் விதிக்கிறீர்கள் ஏனெனில் இப்போது ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் சுமந்து செல்லும் வெர்டிகல் டேய்ல் அனைத்து சுமைகள் மன அழுத்தம் மற்றும் அனைத்தும் எனவே நான் அதை வலுப்படுத்த வேண்டும் எனவே எடையும் அதிகரிக்கும் எனவே இவை சுண்டி பக்கமாகும் ஆனால் ஒரு வடிவமைப்பாளராக நான் சொன்னது போல் 1 பிளஸ் 1 உங்களுக்கு என்ன முடிவை அளிக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பொதுவாக நீங்கள் பார்ப்பீர்கள் வெர்டிகல் டேய்ல் தடிமனாக இருக்கும் எளிய காரணத்திற்காக நேவிகேஷன் ரேடியோ காணலாம் ட்ரான்ஸ்டூஸ்ரஸ் ஆண்டெனாக்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளன எனவே அது தடிமனாக இருப்பது அல்ல ஒரு வடிவமைப்பாளர் அதைப் பயன்படுத்த முயற்சிப்பார் அந்த இடம் கிடைக்கிறது ஒரு ஏர்கிராப்ட் வடிவமைப்பாளரைப் பொறுத்தவரை தளவமைப்பு வடிவமைப்பாளர் எப்போதுமே ஒரு இடத்தைத் தேடுவார் எந்த இடம் வந்தாலும் அவர் சொல்வார் நான் இதை இந்த இடத்தில் இடமளிக்கிறேன் பிளையிட் மெக்கானிக்ஸ் மனிதன் ஓ என்று கூறுவார் அதை அங்கு வைக்க வேண்டாம் C G ஷிப்ட் இருக்கும் எனவே அந்த வகையான உள்துறை வடிவமைப்பாளர் பிளையிட் மெக்கானிக்ஸ் வடிவமைப்பாளர் ஏரோடைனமிஸ்ட் அவர்கள் சண்டையிடுகிறார்கள் எனவே தலைமை வடிவமைப்பாளர் ஆலோசனையுடன் முடிவை எடுக்கிறார் சில சமயங்களில் நாம் சில அம்சங்களை வீட்டோ செய்கிறோம் ஏனெனில் அவருக்கு இறுதி இலக்கு உள்ளது அவர் அடைய வேண்டிய பணி தேவை என்ன மேலும் இந்த வெர்டிகல் பின் முதலியன வைக்கப்பட்டுள்ள எம்பென்னேஜை நீங்கள் பார்த்திருக்கலாம் எனவே இது போன்ற ஏதாவது உள்ளன நாங்கள் அதை டார்சல் ஃபின் என்று அழைக்கிறோம் இவை அடிப்படையில் ஸ்ட்ரேக்குகள் இவை அடிப்படையில் நீங்கள் ஏரோடைனமிக்ஸ் மொழியிலிருந்து புரிந்து கொள்ள விரும்பினால் இவை ஸ்ட்ரேக்குகள் ஏரோடைனமிக்ஸ் ஸ்ட்ரேக்ஸ் என்றால் என்ன அவர்களின் பங்கு என்ன லிபிட்டிங் திறனில் ஒரு மேம்பாடு இருப்பதால் வொர்ட்டிஸ்ஸ் வொர்ட்டெஸ் ஆகியவற்றை உருவாக்குவதே அவற்றின் பங்கு உதாரணமாக ஒரு விங் இருந்தால் இது லீடிங் எட்ஜ் இருந்தால் சில கோணங்களுக்குப் பிறகு இது ஒரு லீடிங் எட்ஜ் என்றும் இந்த ஸ்டால் குறிப்பிட்ட கோணத்தில் சொல்லலாம் என்றும் சொன்னால் நான் லீடிங் எட்ஜ் ஒரு கூர்மையான ஸ்ட்ரேக்கை வைத்தால் வொர்ட்டெஸ் உருவாக்குங்கள் இது பிரிப்பதை தாமதப்படுத்தும் மற்றும் லிபிட்டிங் திறனை அதிகரிக்கும் எனவே முதன்மையாக அனைத்து வேலைநிறுத்தங்களும் வொர்ட்டெஸ் உருவாக்குவதற்கு மட்டுமே செய்கின்றன இது பிளோ ஆற்றலைச் சேர்க்கிறது மேலும் விமானத்திற்குத் தேவையான திறமையான ஏரோடையனாமிக்ஸ் பெறுவீர்கள் இப்போது இது டார்சல் ஃபின் இது முதன்மையாக சைடு ஸ்லிப் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் சில காரணங்களால் ஏர்பிளேன் உயர் சைடு ஸ்லிப் குள் சென்றுவிட்டதாக வைத்துக்கொள்வோம் அது சுழற்சியில் நுழைந்திருக்கலாம் நான் பக்கத்தை மிக வேகமாக நழுவுவதையும் சைடு ஸ்லிப் கோணத்தையும் பார்க்கிறேன் இது 15 டிகிரிக்கு மேல் என்று சொல்லலாம் வெர்டிகல் பின் ஒவ்வொரு சாத்தியங்களும் நிறுத்தப்படலாம் வெர்டிகல் பின் நிறுத்தப்பட்டால் ரட்ட்ர் பயனற்றதாக இருக்கும் எனவே நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது எனவே இந்த டார்சல் ஃபின் வேண்டுமென்றே இங்கே வைக்கப்படுகிறது ஏனெனில் டார்சல் ஃபின் ஒரு ஸ்ட்ரேக் போன்றது இது வொர்ட்ஸ் உருவாக்குகிறது இது வெர்டிகல் டேய்ல் மீது தடையை ஏற்படுத்துகிறது மற்றும் அதிக ஆற்றல் கூடுதல் ஆற்றலைக் கொடுக்கும் எனவே டிலே மற்றும் செயல்திறன் டிலே ஸ்டால் மற்றும் செயல்திறன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இது டார்சல் ஃபினின் முதன்மை பாத்திரமாகும் இந்த கோணம் எவ்வளவு இருக்க வேண்டும் இந்த நீளம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் நிறைய வேலைகள் செய்யப்படுகின்றன இது உங்கள் ஆராய்ச்சிப் பணியின் ஒரு பகுதியாகும் மேலும் ஏராளமான தரவுகளும் கிடைக்கின்றன ஆனால் ஒரு வடிவமைப்பாளராக அவர் ஏற்கனவே இருக்கும் ஏர்பிளேன் ஆரம்ப குறிப்பை எடுத்துக்கொள்கிறார் நிச்சயமாக அவர் விண்ட் டன்னல் டெஸ்டிங் செல்லும்போது தனது விமானத்தைப் பொறுத்தவரை இது போதுமானதாக இருப்பதை உறுதிசெய்ய இதுபோன்ற மூன்று நான்கு டார்சல் ஃபின் உள்ளமைவுகளை முயற்சிக்கிறார் மேலும் நீங்கள் இங்கே வென்ட்ரல் ஃபின் ஒன்றைக் காண்கிறீர்கள் டார்சல் ஃபின் போலவே நீங்கள் வென்ட்ரல் ஃபின்களையும் காணலாம் அவை உயர் α β சேர்க்கையில் உள்ள ஸ்ட்ரேக்குகள் போன்றவை அவை வொர்ட்ஸ் உருவாக்குகின்றன இது ஒரு ஏர்பிளேன் டிரெக்ஷனல் ஸ்டாபிளிட்டி யை மேம்படுத்த உதவுகிறது ஏர்பிளேன் ஸ்திரத்தன்மை மற்றும் கட்டுப்பாட்டின் வடிவமைப்பில் நாம் முன்னேறும்போது இதைப் பற்றி விரிவாகப் பேசுவோம் ஆனால் இந்த கட்டத்தில் நீங்கள் குறைந்தபட்சம் மனிதனை அறிந்திருப்பது முக்கியம் இதுதான் இந்த டார்சல் ஃபின் இது வென்ட்ரல் ஃபின் அவை அடிப்படையில் வேலைநிறுத்தங்கள் இதேபோல் ஏர்பிளேன் பியூசேலாஜ் கண்டால் நீங்கள் காண்பீர்கள் இங்கே கூட வேலைநிறுத்தங்கள் உள்ளன இப்போது ஏன் ஒரு ஸ்ட்ரேக் இருக்கிறது என்று நீங்கள் என்னிடம் கேட்பீர்கள் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் காற்று வீழ்ச்சியடைய எல்லா காற்றும் இங்கிருந்து வந்த பிறகு ஆற்றல் இழப்பு இருக்கும் எனவே இப்போது இந்த ஸ்ட்ரேக்ஸ் வொர்ட்ஸ் உருவாக்கும் அவை பின்வரும் திரவத்தை உற்சாகப்படுத்தும் எனவே இவை அனைத்தும் சிறிய விஷயங்கள் ஆனால் அவை எளிய காரணத்திற்காக ஒரு டன்னல் அளவீடு செய்யப்படுகின்றன அடிப்படையில் இது உதவப் போகிறது என்பதை நாங்கள் அறிவோம் மேலும் சிறந்த வடிவமைப்பு வரை இந்த ஸ்ட்ரேக்ஸ் ஒரு முக்கிய பங்கைக் கொண்டுள்ளன எனவே இதைப் பற்றி நாம் எடுத்துக்கொள்வோம் நாம் முன்னேறும்போது இதை எவ்வாறு வடிவமைப்பது ஆனால் இந்த கட்டத்தில் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய விவாதத்தை முடிக்க நீங்கள் ஸ்பின் ரெகவரி மூலம் பார்க்கும்போது டேய்ல் அரேஞ்சுமென்ட்ஸ் மற்றொரு முக்கியமான அம்சமாகும் ஏர்கிராப்ட் ஸ்பின்க்குச் செல்லும்போது அது ஸ்டாலைக் கொண்டுள்ளது இது ஒரு பெரிய செங்குத்து இயக்கத்தைக் கொண்டுள்ளது மேலும் துல்லியமாக இது இப்படி ஸ்பின் ஆகும் இந்த சேர்க்கைகள் அனைத்தும் ஒரு ஸ்பின்யின் சிறப்பியல்பு ஆரம்பத்தில் நீங்கள் கருத்தியல் ஓவியத்தைப் பற்றி சிந்திக்கும்போது ஒரு கருத்தியல் கட்டத்தில் நீங்கள் போதுமானதைச் செய்துள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்த ஒருவர் கவனித்துக் கொள்ளலாம் ஏர்கிராப்ட் ஸ்பின் லிருந்து வெளியேற போதுமான தகுதியுள்ளதா அல்லது போதுமான ஸ்பின் ரெகவரி திறன்களைக் கொண்டிருக்கிறது இது எம்பெனேஜ் என்றால் இது இங்கே ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் என்றால் இது நீங்கள் வடிவமைத்த வெர்டிகல் டேய்ல் என்றால் நீங்கள் ஹை அங்கிள் ஆப் அட்டாக் பார்க்க முடியும் அதனால்தான் ஹை அங்கிள் ஆப் அட்டாக் பற்றி நாங்கள் பேசுகிறோம் ஏனெனில் அது ஸ்டாலுக்குச் செல்லும் போது ஸ்பின் பற்றி பேசுகிறோம் எனவே நான் அதை நீட்டினால் நீங்கள் இங்கே ரட்ட்ர் இருப்பதைக் காண்பீர்கள் எனவே இந்த பகுதி அனைத்தும் போர்வையாக இருக்கும் அவை விழித்திருக்கும் மேலும் ரட்ட்ர் அதன் செயல்திறனை இழக்கும் இது எம்பெனேஜ் என்றால் நீங்கள் கவனமாக வால் வடிவமைக்கவில்லை என்றால் இது இங்கே உள்ளது மற்றும் எல்லாமே ஹை அங்கிள் ஆப் அட்டாக் விங்யின் வெக் க்கு வரும் எனவே இது இங்கே ஆபத்தான நிலைமை ரட்ட்ர் பகுதியின் சில பகுதியையாவது கிடைக்கிறது எனவே பொதுவாக செய்யப்படுவது என்னவென்றால் நீங்கள் இங்கே ரட்ட்ர் நன்றாக வைத்திருப்பது நல்லது பின்னர் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் இதை சற்று முன்னால் எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இதை இப்படி எடுத்துக் கொண்டால் என்ன நடக்கும் ரட்ட்ர் பெரும்பகுதி குறைந்தது பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இது அதிகம் பாதிக்கப்படாது எனவே உங்களுக்கு போதுமான ரட்ட்ர் பவர் உள்ளது என்ன செய்யப்படுகிறது பொதுவாக நீங்கள் இதை அனுபவபூர்வமாக வரையலாம் இவை இங்கே 60 டிகிரி இங்கு 30 டிகிரி இது மீண்டும் ரேமரிடமிருந்து வந்துள்ளது மேலும் நாங்கள் ரட்ட்ர் இருப்பிடத்தையும் எல்லாவற்றையும் வைக்கிறோம் என்பதைப் பாருங்கள் எவ்வளவு பகுதி போர்வை பெறுகிறது அல்லது வெக் குள் வருகிறது உங்கள் 75 சதவிகித ரட்ட்ர் எழுந்திருக்கவில்லை என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இப்போது T tail தன்னார்வத் தொண்டு செய்பவர்களைப் பாருங்கள் அவர்கள் வெறுமனே சொல்கிறார்கள் இது ஒரு பொதுவான T tail மற்றும் ரட்ட்ர் என்றால் இங்கே எனவே எழுந்திருப்பதால் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் காரணமாக ரட்ட்ர் பாதிக்கப்படுவதில்லை எனவே அதனால்தான் T tail சிறந்தது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் ஆனால் மீண்டும் T tail பொறுத்தவரை ஹை அங்கிள் ஆப் அட்டாக் ஒரு சுருதிக்கு அது ஒரு உள்ளார்ந்த போக்கைக் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் T tail மற்றொரு பிரச்சாரம் தொடர்கிறது ஏனெனில் இது இறுதி தட்டு விளைவு இது ஒரு வெர்டிகல் டேய்ல் மற்றும் உங்களுக்கு இறுதி தட்டு விளைவு தெரியும் இது விங் நீங்கள் இங்கே எங்காவது வைத்தால் திறம்பட நான் விங்யை உருவாக்குகிறேன் இரு பரிமாணங்களை நோக்கி அதை எதிர்பார்க்கிறேன் ஏனென்றால் நான் கீழே இருந்து பிளோ மேலே வர அனுமதிக்கவில்லை அல்லது திறம்பட அஸ்பெக்ட் ரேஷியோ அதிகரித்து வருகிறது எண்ட் பிளேட் எஃபெக்ட் மூலம் நாங்கள் சொல்கிறோம் இது உண்மையில் விங் அல்லது பின் செயல்திறனை அதிகரிக்கிறது எனவே இதைச் செய்வதன் மூலம் இந்த ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் எண்ட் பிளேட் எஃபெக்ட் நன்மைகளைப் பெறுகிறது இது மிகவும் திறமையாகிறது எனவே எண்ட் பிளேட் எஃபெக்ட் கொண்டிருக்கவில்லை என்றால் அதற்கு அவ்வளவு அளவு தேவையில்லை எனவே அளவு குறைகிறது இதேபோல் வெர்டிகல் டேய்ல் எண்ட் பிளேட் எஃபெக்ட் நன்மையையும் பெறுகிறது மேலும் வெர்டிகல் டேய்ல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் எனவே வெர்டிகல் டேய்ல் அளவை என்னால் குறைக்க முடியும் எனவே எடையில் குறைப்பு உள்ளது எனவே தர்க்கம் என்ன வெர்டிகல் டேய்ல் காரணமாக விங் யின் சுமையை எடுக்க வேண்டும் அதனால் அது பலப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் தர்க்கம் என்பது விவாதம் என்பது எண்ட் பிளேட் எஃபெக்ட் காரணமாக இப்போது அவை மிகவும் பயனுள்ளதாக மாறும் எனவே நான் ஒரு சிறிய அளவுடன் செயல்பட முடியும் ட்ராக் குறைக்கிறது மற்றும் ஏனெனில் இங்கே நிறைய இடம் நான் அதை ஹௌசிங் ரேடியோ ஆண்டெனா முதலியன பயன்படுத்த முடியும் எனவே நான் ஏன் T tail செல்லக்கூடாது பிட்ச் அப் என்னால் கையாள முடியும் எனவே இந்த வகையான ஒரு விஷயம் T tail எப்போதும் நேர்த்தியான ஸ்டைலானதாக இருக்கும் என்ற கருத்து இருந்தபோதிலும் விவாதம் தொடர்கிறது இளைஞர்கள் அவர்கள் T tail விரும்புகிறார்கள் ஆனால் ஆம் நீங்கள் அறிந்தவரை எந்த பாணியையும் பயன்படுத்தலாம் அது மலிவு இல்லையா என்பது எனவே ஒரு கருத்தியல் ஓவியத்தை வரையத் தொடங்குவதற்கு போதுமான செறிவூட்டப்பட்டதைப் பார்க்கும்போது ஒரு ஏர்பிளேன் விங் மற்றும் டேய்ல் ஆகியவற்றின் அம்சங்களைப் பார்க்க முயற்சித்தேன் என்று நினைக்கிறேன் மிக்க நன்றி